இது ஒரு இரண்டாவது விவாத அமர்வு மாணவர்கள் தங்களது கேள்விகளைக் கேட்கலாம் கேள்வி கேட்பதற்கு முன் தயவுசெய்து தங்கள் கையை உயர்த்தி பின்னர் உங்கள் கேள்வியைக் கேட்கலாம் கேள்வி ஒரு ஆழமற்ற நீள்வட்ட விளிம்பு கிராக்கின் குட்டச்சின் நுனியில் உள்ள ஸ்டிரஸ் இன்டன்சிடி ஃபேக்டர் ஆனது நெட்டச்சின் நுனியில் உள்ள ஸ்டிரஸ் இன்டன்சிடி ஃபேக்டர் அளவைக் காட்டிலும் அதிகமாக இருக்கிறது இது நமது உள்ளுணர்வுக்கு முரணானது இதை இயற்பியலின் அடிப்படையில் விளக்க முடியுமா முதலில் நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும் உள்ளுணர்வு என்றால் என்ன உள்ளுணர்வு என்பது மனதினால் அல்லது ஒரு உணர்வால் உடனடியாக மனதில் கொள்வது அல்லது அது உடனடி நுண்ணறிவு எனவே இதன் பொருள் என்னவென்றால் நீங்கள் செய்யப் போகும் செயலுக்கு உங்கள் மனம் எவ்வாறு நிலைநிறுத்தப்படுகிறது என்பதாகும் நீங்கள் எப்போதும் கிராக்கினை தடிமன் மூலமாகவே பார்த்துக்கொண்டிருக்கிறீர்கள் எனவே தடிமனான கிராக் வழியாக நீங்கள் பார்க்கும்போது விரிசல் படத்தில் காட்டியவாறு நீட்டப்பட்டிருப்பதைக் காணலாம் படத்தில் காட்டியவாறு ஒரு கிராக் முன்பகுதி உள்ளது இது தடிமனான கிராக் ஆக இருப்பதால் கிராக் முன்பகுதி முன்னோக்கி தொடர்கிறது மேற்பரப்பு விரிசல் ஏற்பட்டால் என்ன நடக்கும் என்று பார்த்தால் கிராக் ஆனது மேற்பரப்பில் தோன்றி மாதிரியில் ஊடுருவுகிறது இது ஒரு அரை நீள்வட்டம் போன்றதாக மாதிரி படுத்தப் படுவது பற்றி நாம் பார்த்திருக்கிறோம் உடைவதற்கு முன்னால் ஏற்படும் கசிவின் கோட்பாட்டின் படி இது போன்ற மேற்பரப்பு விரிசல் நம்மிடம் காணப்படுகிறது இந்த ஆழம் மிக அதிகமானது அல்ல என்று கற்பனை செய்து பார்த்தால் அது மேற்பரப்பில் மிகச் சிறிய அளவிலான கீறலாக இருப்பதைக் காணலாம் எனவே படத்தில் காட்டியுள்ள இந்தக் கீறலின் முக்கிய அச்சின் நுனியை பார்க்கும் போது அந்த தளத்தில் ஆழம் இல்லை என்பதை அறியலாம் இது ஒரு எளிய கீறலாக இருப்பதால் உண்மையில் கிராக் ஆனது அந்த திசையில் தொடர படக்கூடாது அவ்வாறு தொடருமானால் பின்னர் கீறல்கள் கூட மிகவும் ஆபத்தானதாக மாறும் கரோஷன் புரோடக்ட்ஸ் காரணமாக இயற்கையாக ஏற்படும் கீறல் ஆனது கிராக் ஆக பொருளில் ஊடுருவுகிறது கிராக் முன்பகுதி என்ன என்பதை நாம் பார்க்க வேண்டும் அது மிகவும் முக்கியமானது மேற்பரப்பு கிராக் ஆக இருக்கும்போது இது கிராக் முன்பகுதி ஆகிறது இந்த கிராக்கின் முன்பகுதி தொடர்ந்து முன்னேறி அது எதிர்ப்புற எல்லையைத் தொடும் பின்னர் கிராக்கின் பக்கவாட்டு பகுதி கிராக் முன்பகுதி ஆகிறது இந்த கிராக் முன்பகுதி இருபுறமும் தொடர்ந்து நகரக் கூடியது உள்ளுணர்வு எப்போதெல்லாம் தோல்வி அடைகிறதோ அப்போதெல்லாம் கணிதம் அதனை மீட்கிறது என்பது நமக்குத் தெரியும் வரலாற்றைப் பார்த்தால் பென்சீன் வளையத்தை கண்டுபிடித்த நபரின் கனவில் ஒரு பாம்பு அதன் வாலை கடிப்பது போல் இருந்தது அதன் பின்னர் அவர் பென்சீன் அமைப்பு எவ்வாறு இருக்க வேண்டும் என்பதை உருவாக்கினார் பின்னர் அவரது யோசனை மற்ற பகுப்பாய்வு அறிக்கைகளால் சரிபார்க்கப்பட்டது மக்கள் சில உள்ளுணர்வுடன் தொடங்குகிறார்கள் அந்த உள்ளுணர்வு உதவுகிறதா இல்லையா என்பதை நாம் பார்க்க வேண்டும் உள்ளுணர்வு என்பது மனதின் நிலைமையைப் பொறுத்தது மனதை தயார் நிலையில் வைத்திருக்கும் ஒருவருக்கு மட்டுமே தோன்றும் மற்றொரு உதாரணமான டகோமா தொங்கு பாலத்தை பற்றி பார்க்கலாம் இந்த பாலமானது அந்த நேரத்தில் அவர்கள் வைத்திருந்த வடிவமைப்பு முறையின் அடிப்படையில் உருவாக்கப்பட்டது ஆனால் அது படு வேகமான முறையில் அதிர்வுற்று சரிந்தது இது மாதிரியான ஒத்ததிர்வு இந்த வகையான விளைவை ஏற்படுத்தும் என்று அவர்களுக்கு அப்போது தெரியாமல் போனது இயற்பியல் பார்வையில் நாம் கவனிக்க வேண்டியது என்னவென்றால் முக்கிய அச்சின் வழியே பார்த்தால் அது ஒரு கீறல் மட்டுமே இருக்கும் அதில் எந்த ஒரு கிராக் முன் பகுதியும் இருக்காது கிராக் முன் பகுதி மட்டுமே மாதிரியில் ஊடுருவக் கூடியது நமது யோசனை நாம் உண்மையில் அளவிடும் விஷயங்களுடன் ஒத்துப் போகவில்லை என்றால் நாம் நமது யோசனையை மாற்றிக்கொள்ள வேண்டும் மேற்பரப்பு விரிசல் நிகழ்வில் ஸ்டிரஸ் இன்டன்சிடி ஃபேக்டர் மாறுபாட்டை நாம் எவ்வாறு உருவாக்கினோம் என்பதை மீண்டும் பார்ப்போம் அங்கு கணிசமான கணித வளர்ச்சி இருந்தது எனவே 1950 ல் கிரீன் மற்றும் ஸ்னெடன் ஆகியோரால் ஒரு உட்பொதிக்கப்பட்ட நீள்வட்ட விரிசலுக்கான கிராக் திறப்பு இடப்பெயர்ச்சிக்கான பின்வரும் சமன்பாடு பெறப்பட்டது 01 x2a2 y2c212 இந்த ஆய்வு முடிவு 1950 ல் வெளியிடப்பட்டது என்பதை நாம் நினைவில் கொள்ளவேண்டும் 1962 ஆம் ஆண்டில் நீள்வட்ட கிராக்கினை சுற்றியுள்ள எந்த ஒரு புள்ளியிலும் ஸ்டிரஸ் இன்டன்சிடி ஃபேக்டர் மதிப்பிற்கான சரியான சமன்பாட்டினை பெற இர்வின் என்பவர் ஸ்டிரெயின் எனர்ஜி கருத்துக்களை பயன்படுத்தினார் முதல் முடிவு ஆனது உட்பொதிக்கப்பட்ட நீள்வட்ட கிராக்கிற்கு உரியதாகும் அவர்கள் கண்டுபிடித்தது என்ன கிராக் முன்பகுதி வழியே ஸ்டிரஸ் இன்டன்சிடி ஃபேக்டர் மாறுபடும் இதற்கு முன்னதான முடிவானது வட்ட வடிவ விரிசலுக்கு உரியது வட்ட வடிவ விரிசலில் ஸ்டிரஸ் இன்டன்சிடி ஃபேக்டர் ஆனது மாறாமல் நிலையாக இருக்கும் எனவே தடிமன் கிராக்கிலும் ஸ்டிரஸ் இன்டன்சிடி ஃபேக்டர் ஆனது மாறாமல் நிலையாக இருக்கும் ஆகவே முதன் முதலில் நீள்வட்ட விரிசலுக்கு உரிய ஸ்டிரஸ் இன்டன்சிடி ஃபேக்டர் சமன்பாடு வின் நிகழ்வாக பெறப்பட்டது எனவே இது புள்ளிக்கு புள்ளி மாறுபடும் ஒரு நீள்வட்ட கிராக் ஆனது ஒரு வட்ட விரிசலாக வளரும் என்பதையும் நாம் பார்த்திருந்தோம் ஆராய்ச்சியாளர்கள் இந்த தீர்வை மிகவும் கவனமாகப் பார்த்தார்கள் I2 2 என இருக்கும் போது மேற்கண்ட சமன்பாடு ஆனது பென்னி வடிவ கிராக்கின் ஸ்ட்ரெஸ் இன்டன்சிடி ஃபேக்டருக்கு உரியதாக குறைக்கப்படுகிறது இவ்வாறு நம்மிடம் உள்ள ஒரு பொதுவான தீர்வினை எளிமைப் படுத்தும் போது அது ஒரு குறிப்பிட்ட தீர்வுக்கு குறைக்கப்படுகிறது நீள்வட்ட வடிவ கிராக்கிலிருந்து வட்டவடிவ கிராக்கின் தீர்வு பெறப்பட்டது a ஆனது c யை விட அதிக அளவில் குறையும்போது I21 ஆக மாறுவதால் மேற்கண்ட சமன்பாடு ஆனது 2a நீளம் கொண்ட இருபரிமாண கிராக்கின் ஸ்ட்ரெஸ் இன்டன்சிடி ஃபேக்டருக்கு உரியதாக குறைக்கப்படுகிறது இதிலிருந்து நாம் அறிவது என்னவென்றால் நமக்கு கிடைத்த முடிவு எதுவாக இருந்தாலும் உள்ளமைப்பில் சீரானது ஆக இருக்கும் நம்மால் எந்தவொரு தீவிரமான கணிதப் பிழையும் செய்யப்படவில்லை இது சோதனை முடிவுகள் முடிவுகளாலும் ஆதரிக்கப்படுகிறது மேலும் பல்வேறு வடிவியல் அமைப்புகளுக்கு ஸ்டிரஸ் இன்டன்சிடி ஃபேக்டர் பற்றி பார்த்திருக்கிறோம் உட்பொதிக்கப்பட்ட நீள்வட்ட விரிசல் உடன் தொடங்கி நீள்வட்டத்தின் பவுண்டரியில் உள்ள ஒரு புள்ளிக்கு எவ்வாறு மதிப்பை கண்டுபிடிப்பது என்ற வரையறை பற்றியும் நாம் பார்த்திருக்கிறோம் இதிலிருந்து மேற்பரப்பு விரிசலை நோக்கி படிப்படியாக மாற்றமடைந்து அங்கு விளிம்பு விரிசல் உடன் ஒப்பிடப்படுகிறது இதன் காரணமாக 1 12 என்ற ஃபேக்டர் பயன்படுத்தப்படுகிறது பின்னர் நாம் கார்னர் கிராக்கினை பற்றியும் பார்த்தோம் எனவே இந்த தொடக்க புள்ளியிலிருந்து பல்வேறு கிராக் வடிவியலுக்கான தீர்வுகள் கண்டறியப்பட்டன அந்த தீர்வுகள் எதுவாக இருந்தாலும் அவை சோதனை முடிவுகளால் ஆதரிக்கப்படுகிறது இவற்றிற்கு இணையான எண்ணியல் முயற்சியும் அப்போது காணப்பட்டது எண்ணியல் முயற்சியின் அடிப்படையில் சர்ஃபேஸ் கிராக்கின் நேரடி பகுப்பாய்வினை நாம் பார்த்தோம் இந்த படத்தை எப்படி புரிந்து கொள்வது நம்மிடத்தில் 2c நீளமும் a ஆழமும் கொண்ட கிராக் உள்ளது மேலும் aB விகிதமும் நம்மிடத்தில் உள்ளது aB ஆனது அதிகரிப்பதாக இந்த வரைபடம் காட்டுகிறது மாதிரியில் உள்ள கிராக்கின் ஆழம் அதிகரிக்கும்போது ஸ்டிரஸ் இன்டன்சிடி ஃபேக்டர் ன் மதிப்பு எட்ஜ் கிராக் மதிப்பை அடைய நாம் மிக நீண்ட மேற்பரப்பு நீளத்தைக் கொண்டிருக்க வேண்டும் இந்த கோடு ஆனது பார்ட் த்ரூ கிராக்கின் SIF மதிப்பை குறிக்கிறது இங்கு எட்ஜ் கிராக் மதிப்பானது 1 ஆக இருக்கிறது இதனை அடைவதற்கு நமக்கு மிக நீண்ட புறப்பரப்பு நீளம் தேவைப்படுகிறது இதற்குரிய பரிசோதனை சான்றிதழ் சான்றுகள் நம்மிடம் உள்ளன குறிப்பிட்ட நிகழ்வுகளுக்காக தீர்வினை குறைக்கும் போது இவை நமக்கு கிடைக்கின்றன எட்ஜ் கிராக் மதிப்புடன் பொருந்தக்கூடிய ஸ்டிரஸ் இன்டன்சிடி ஃபேக்டரை பெறுவதற்கு நீண்ட மேற்பரப்பு நீளம் வேண்டும் என்பதை வலியுறுத்தும் எண்ணியல் முடிவுகளும் நம்மிடத்தில் உள்ளன இவ்வனைத்து முடிவுகளும் கிராக் ஆனது மாதிரியினுள் மட்டுமே ஊடுருவுகிறது என்பதை காட்டுகிறது கிராக் ஆனது பக்கவாட்டில் செல்லாது ஏனெனில் பக்கவாட்டில் கிராக் முன்பகுதி இருப்பதில்லை இது நீங்கள் பார்க்கும் மேற்பரப்பு கீறல் மட்டுமே கேள்வி எலாஸ்டிக் பீல்டிற்கு பயன்படுத்தப்படும் ஈல்ட் கோட்பாட்டினால் பெறப்பட்டதை ஒப்பிடுகையில் இர்வின் மாதிரியின் மூலம் பெறப்பட்ட பிளாஸ்டிக் மண்டல அளவு மிகவும் பெரியது இங்கு நாம் மீண்டும் ஒரு முறை இர்வின் மாதிரி எவ்வாறு உருவாக்கப்பட்டது என்பதை பற்றி பார்க்கலாம் இவர் பிளாஸ்டிக் டிபாமேஷன் காரணமாக லோடு மறு பகிர்வு செய்யப்படுவதை கருத்தில் கொண்டு ஒரு எளிய மாதிரியை வழங்கினார் என பார்த்திருந்தோம் இந்த எளிய மாதிரியில் இருந்து நாம் என்ன அறிந்து கொண்டோம் என்பதை இப்படத்திலிருந்து அறிந்து கொள்ளலாம் கிராக் டிப்பும் அதற்குரிய வெஸ்டர் காட் தீர்வின் படி கிடைத்த ஸ்ட்ரெஸ் பீல்டும் படத்தில் உள்ளவாறு காட்டப்பட்டுள்ளது ys ன் மதிப்பை கொண்டு இப்படம் வரையப்பட்டுள்ளது இந்த எளிய மாதிரியின் வரைபடம் ஆனது ஈல்டு நிலையை அடையும்போது துண்டிக்கப்படுகிறது டிரஸ்கா ஈல்டு கோட்பாட்டின்படி அது ys ல் துண்டிக்கப்படுகிறது இவ்வாறு இந்த புள்ளியானது வரைபடத்தில் எடுத்துக்கொள்ளப்படுகிறது இதன் மூலம் கிராக் டிப்பின் முன்பகுதியில் பிளாஸ்டிக் ஜோனின் நீளமானது கண்டறியப்படுகிறது மற்ற லோடுகளினால் ஏற்படும் விளைவுகள் என்ன தீர்வானது அதிக அளவிலான லோடினை தாங்கக் கூடியது என கூறுகிறது ஆனால் நடைமுறையில் மெட்டீரியல் ஆனது ஈல்டு வலிமைக்கு அப்பால் எவ்வித லோடையும் தாங்காது என்பதால் ஈல்டு புள்ளியில் வரைபடத்தை துண்டிப்பது என்பது சரியான அணுகுமுறையாக இருக்காது இந்த மற்ற லோடுகள் ஆனது மறுபகிர்வு செய்ய பட வேண்டும் என இர்வின் எடுத்துரைத்தார் இதன் மூலம் பிளாஸ்டிக் ஜோனின் நீளமானது குறிப்பிட்ட அளவிற்கு கிராக் அச்சின் வழியே நீட்டிக்கப்படுகிறது இந்த A2 என்ற பரப்பானது நிலையற்ற லோடினால் பெறப்படும் A1 பரப்பிற்கு இணையானதாக இருக்கும் எளிய பகுப்பாய்வை காட்டிலும் இம்முறையில் பெறப்படும் பிளாஸ்டிக் ஜோனின் நீளம் அதிகமாக இருப்பதை நாம் காணலாம் இது மிகவும் கடினமான பிரச்சனையாக இருப்பதால் மாதிரிகளின் மூலம் மட்டுமே பிளாஸ்டிக் ஜோனின் நீளமானது கணக்கிடப்படுகிறது இவ்வாறு மாதிரியின் மூலம் பிளாஸ்டிக் ஜோனின் நீளத்தை கணக்கீடு செய்தவர் இர்வின் மட்டும்தானா என்றால் இவ்வாறு நிறைய அணுகுமுறைகள் நம்மிடம் உள்ளன இர்வினால் பெறப்பட்ட பிளாஸ்டிக் ஜோனின் நீளமானது மற்ற அணுகுமுறைகள் தொடர்பான ஆய்வு கட்டுரைகளின் தீர்வுகளுடன் ஒத்திருக்கிறதா என்பதை நாம் கண்டறிய வேண்டும் வேறு ஒரு பிரச்சனைக்கு டக்டேலினால் உருவாக்கப்பட்ட மற்றொரு அணுகுமுறையும் நம்மிடையே உள்ளது கிராக் டிப்பிற்கு முன்னால் பிளாஸ்டிக் ஜோன் இருப்பதாக கருத்தில் கொண்டு பயன்பாட்டு லோடின் காரணமாக உருவாகும் ஸ்டிரஸ் இன்டன்சிடி ஃபேக்டர் K ஈல்டு வலிமையினால் அழுத்தப்பட்ட ஒத்திசைவு பகுதியின் ஸ்டிரஸ் இன்டன்சிடி ஃபேக்டர் K ஆகியவற்றின் கூடுதல் 0 ஆக இருக்கும் வகையில் பிளாஸ்டிக் ஜோன் நீளத்தை மதிப்பிடும் அடிப்படையில் மாறுபட்ட ஒரு அணுகுமுறையை டக்டேல் உருவாக்கினார் இரண்டு பிரச்சனைகளின் சூப்பர் போசிஷன்களை கண்டறிந்து அதன்மூலம் பிளாஸ்டிக் ஜோன் நீளத்தை கண்டறிந்தார் K என்பது அசல் கிராக் நீளம் a மற்றும் பிளாஸ்டிக் ஜோன் நீளம் ஆகியவற்றின் கூடுதல் தவிர வேறில்லை இந்த முற்றிலும் வேறுபட்ட செயல் முறையினால் அவருக்கு கிடைத்த விளைவு என்ன டக்டேலின் மாதிரி Dugdale's model மற்றும் இர்வின் மாதிரியிலிருந்து Irwin's model பெறப்பட்ட பிளாஸ்டிக் ஜோன் நீளத்தை ஒப்பிட முடியுமா அவை மிகவும் வேறுபட்டவையா அல்லது ஒரு பொறியியல் கண்ணோட்டத்தில் போதுமான ஒற்றுமையை பெற்றிருக்குமா என்பதை கண்டறிய வேண்டும் டக்டேலின் மாதிரியின் Dugdale's model அடிப்படையில் பிளாஸ்டிக் ஜோன் நீளம் ஆனது rp8K1ys2 ஆகும் 8இன் மதிப்பை பிரதி இட மேற்கண்ட சமன்பாடு ஆனது rp0 393K1ys2 என மாற்றமடைகிறது இர்வின் மாதிரி அடிப்படையில் பிளாஸ்டிக் ஜோன் நீளம் ஆனது rp1K1ys2 ஆகும் ன் மதிப்பை கருத்தில் கொள்ளும்போது இர்வின் மாதிரியின் காரணி 0 318 ஆகவும் டக்டேல் மாதிரியின் Dugdale's model காரணி 0 393 ஆகவும் இருக்கும் எனவே நிச்சயமாக ஒரு ஒப்பீடு உள்ளது இர்வின் மாதிரியால் வழங்கப்பட்ட பிளாஸ்டிக் ஜோன் எளிமையான அணுகுமுறையை விட நீளமானது என்றாலும் மற்றொரு முறையான டக்டேல் மாதிரியின் Dugdale's model முடிவில் இருந்து அது மிகவும் விலகிப்போவதில்லை ஆனால் நிச்சயமாக நமது வசதிக்கு ஏற்றவாறு ஒரு வளைவை துண்டிக்கும் எளிமையான மாதிரி படுத்துதல் என்பது சரியான அணுகுமுறை அல்ல கேள்வி பிளேன் ஸ்டிரெயின் K1C டெஸ்டிங்கில் ஸ்பெசிமன்களின் டைமென்ஷன்கள் மெட்டீரியல் டஃப்னஸ் K1C அடிப்படையில் இருப்பது ஏன் இப்போது நாம் செய்ய வேண்டியது என்னவென்றால் பிராக்சர் டெஸ்டிங் எவ்வாறு உருவானது அதற்கான ஆரம்பகால முயற்சிகள் என்ன என்பது பற்றி மீண்டும் ஒரு முறை நாம் பார்க்க வேண்டும் இச்சோதனைகள் ஆரம்ப காலத்தில் மெல்லிய தகடுகளின் மீது செய்யப்பட்டன இருப்பினும் தட்டின் தடிமன் ஆனது பிராக்சர் பிஹேவியரில் அதிக அளவு தாக்கத்தை ஏற்படுத்தியிருப்பதை ஆராய்ச்சியாளர்கள் கண்டறிந்தனர் இன்றைய காலகட்டத்தில் பிராக்சர் டஃப்னஸ் டெஸ்டிங் செய்வதற்கு ஒரு குறிப்பிட்ட தடிமன் கொண்ட ஸ்பெசைமனின் கிராக் டிப் ஆனது பிளேன் ஸ்டிரெயின் நிபந்தனைக்கு உட்படுத்தப்பட வேண்டும் என்பதை பிராக்சர் தொடர்பான புத்தகங்களிலிருந்து நாம் தெரிந்து கொள்கிறோம் பிராக்சர் டெஸ்டிங்கின் ஆரம்பகால முயற்சிகளை நாம் பார்த்தோமேயானால் ஆரம்பத்தில் அவர்கள் மெல்லிய தட்டுகளில் டெஸ்டிங் செய்தனர் தட்டின் தடிமன் ஆனது பிராக்சர் பிஹேவியரில் அதிக அளவு தாக்கத்தை ஏற்படுத்துவதை அவர்கள் கவனித்தனர் 1960 ல் அதாவது பிராக்சர் மெக்கானிக்சின் ஆரம்ப கால கட்டத்தில் தடிமனான பிரிவுகள் மெல்லிய பிரிவுகளை காட்டிலும் குறைந்த அளவு பிராக்சர் டஃப்னஸ்சை கொண்டிருப்பதை இர்வின் என்பவர் நிரூபித்தார் அப்போது இதற்கு என்ன காரணம் என்று அவர்களுக்கு தெரியவில்லை நாம் ஒரு வடிவமைப்பைச் செய்யும்போது பிளேன் ஸ்ட்ரெயின் நிபந்தனையின் கீழ் மெட்டீரியல் பண்பின் மதிப்பானது எடுத்துக்கொள்ளப்படுகிறது ஆனால் உள்ளுணர்வு வாதத்தின் அடிப்படையில் தடிமனான பிரிவுகளில் பிளேன் ஸ்ட்ரெயின் விளைவு மற்றும் குறைக்கப்பட்ட பிளாஸ்டிக் ஜோனின் முக்கியத்துவம் ஆகியவற்றால் பிராக்சர் டஃப்னஸ் மதிப்பானது குறைவதை இர்வின் என்பவர் எடுத்துரைத்தார் இவ்வாறு அவர் முன்மொழிந்த கருத்தும் சோதனை முடிவுகளால் உறுதி செய்யப்பட்டது வரைபடத்தில் காட்டியுள்ளவாறு ஸ்டீலின் பிராக்சர் டஃப்னஸ் ஆனது மாறுவதை பார்க்கும்போது ஒரு குறிப்பிட்ட தடிமனுக்குப் பிறகு அது மாறிலியாகிறது இதனை நாம் ஆய்வு செய்யும் போது கிராக் டிப்பில் பிளேன் ஸ்ட்ரெயின் நிலையானது உறுதி செய்யப்படுகிறது இதன் காரணமாகவே வடிவமைப்பு கணக்கீடுகளில் உதவும் மெட்டீரியல் பண்பினை கண்டறிய அனைவரும் பிளேன் ஸ்ட்ரெயின் நிபந்தனையை பயன்படுத்துகிறார்கள் ஆரம்ப காலகட்டத்தில் தொடங்கும்போது இது தடிமனின் செயல்பாடு என்று அவர்களுக்கு தெரியவில்லை இது தடிமனின் செயல்பாடு என்பதை புரிந்துகொண்டவுடன் ஸ்பெசைமனின் தடிமனை எவ்வாறு பெறுவது என்பது பற்றிய ஒரு அறிவார்ந்த விளக்கத்தை நாம் கொண்டிருக்க வேண்டும் கேள்வி பிளாஸ்டிக் ஜோன் அளவிற்கும் பிராக்சர் டஃப்னஸ்சுக்கும் இடையே உள்ள தொடர்பு என்ன பிராக்சர் டஃப்னஸ் டெஸ்டிங்கின் போது நாம் ஸ்பெசைமனின் அளவு என்னவாக இருக்க வேண்டும் என்பதை கண்டறிய விரும்புகிறோம் பிளாஸ்டிக் ஜோன் நீளத்தை பயன்படுத்தி இந்த ஸ்பெசைமனின் தடிமன் ஆனது கணக்கிடப்படுகிறது பிளாஸ்டிக் ஜோன் நீளத்தை நாம் எவ்வாறு பயன்படுத்தினோம் பிளேன் ஸ்ட்ரெயின் நிபந்தனையின் கீழ் இர்வின் என்பவர் பிளாஸ்டிக் ஜோன் நீளத்தை 13K1cys2என கண்டறிந்தார் என்பது பற்றி பார்த்திருக்கிறோம் சோதனை முடிவுகளின் அடிப்படையில் ஸ்பெசைமனின் தடிமன் ஆனது குறைந்தது 25 மடங்கு பிளாஸ்டிக் ஜோன் அளவாக இருக்க வேண்டும் என்பதை ஆராய்ச்சியாளர்கள் கண்டறிந்தனர் எனவே 13K1cys2 ஐ 25 ஆல் பெருக்கும்போது இது 2 5 K1cys2 என்ற அளவிற்கு தோராய படுத்தப்படுகிறது இவ்வாறு பிளாஸ்டிக் ஜோன் நீளத்தின் அடிப்படையில் தடிமன் B ஆனது கண்டறியப்படுகிறது பிளாஸ்டிக் ஜோன் நீளத்திற்கும் அளவிற்கும் பிராக்சர் டஃப்னஸ்சுக்கும் வேறு எந்த தொடர்பும் இல்லை ஆராய்ச்சியாளர்கள் சோதனைகளில் இருந்து இது எத்தகைய தடிமனாக இருக்க வேண்டும் என்பதை கண்டறிந்தனர் பின்னாளில் அவர்கள் பிளேன் ஸ்ட்ரெயின் நிபந்தனையின் படி பிளாஸ்டிக் ஜோன் நீளத்தை 25 ஆல் பெருக்கி ஸ்பெசைமனின் தடிமனை பெரும் தொடர்பினை கண்டறிந்தனர் பிளாஸ்டிக் ஜோன் நீளத்தை அறிந்து கொள்வதன் மூலம் பிராக்சர் டஃப்னஸ்சை மதிப்பிட முடியாது ஆனால் பிராக்சர் டஃப்னஸ் டெஸ்டிங்கில் ஸ்பெசைமனின் அளவு என்னவாக இருக்க வேண்டும் என்பதை தீர்மானிக்க முடியும் கேள்வி அதிக அளவு டைமென்ஷன் கொண்ட ஸ்பெசிமனை பயன்படுத்தி KIC மதிப்பை கண்டறியும் போது சோதனை முடிவுகளின் துல்லியம் அதிகமாக இருக்கிறது ஆனால் SIF மதிப்பை கண்டறியும் சோதனைகளில் அதிக அளவு டைமென்ஷன் கொண்ட ஸ்பெசிமன்கள் பயன்படுத்தப்படுவதில்லை இதற்கான காரணம் என்ன இதற்கான பதில் கேள்வியிலேயே இருக்கிறது மெட்டீரியல் டஃப்னஸ் அடிப்படையில் பார்க்கும்போது மாதிரியின் தடிமன் என்னவாக இருக்க வேண்டும் என்பதை எடுத்துரைக்கும் பரிந்துரைகள் உள்ளன பிராக்சர் டஃப்னஸ் ஆனது தடிமனின் செயல்பாடாகும் பிராக்சர் டஃப்னஸ் கணக்கீடுகளுக்கு KIC யை மதிப்பிடும் போது குறியீடுகளால் பரிந்துரைக்கப்பட்ட தடிமன் ஆனது பயன்படுத்தப்படுகிறது இப்போது கேள்வி என்னவென்றால் கொடுக்கப்பட்ட பயன்பாட்டிற்கு பிராக்சர் டஃப்னஸ் ஆனது பயனுள்ளதா இல்லையா என்பதுதான் இதனை நாம்தான் முடிவு செய்ய வேண்டும் பிளேன் ஸ்டிரஸ் பயன்பாடுகளில் பிளேன் ஸ்டிரெயின் பிராக்சர் டஃப்னஸ்சை காட்டிலும் பிளேன் ஸ்டிரஸ் பிராக்சர் டஃப்னஸ் ஆனது கணக்கிடப்படுகிறது நமது பயன்பாட்டிற்கு எந்த பிராக்சர் டஃப்னஸ்சை பயன்படுத்துவது என்பதை அறிவார்ந்த அடிப்படையில் கண்டு பிடிக்காத போது அதிக தடிமன் கொண்ட ஸ்பெசிமனை பயன்படுத்தினாலும் அதிக அளவிலான துல்லியத்தை நம்மால் பெற இயலாது எனவே குறிப்பிட்ட பயன்பாட்டிற்கு அது பயன்படுத்தப்படுவதில்லை பிளேன் ஸ்டிரஸ் சூழ்நிலைகளில் பிளேன் ஸ்டிரஸ் பிராக்சர் டஃப்னஸ் டெஸ்டிங் பற்றி நாம் பார்த்திருக்கிறோம் எனவே குறிப்பிட்ட பயன்பாட்டிற்கு அதனை பயன்படுத்த அந்த வகையான வளைவிலிருந்து தகவலானது எடுத்துக்கொள்ளப்படுகிறது கேள்வி காம்பாக்ட் டென்ஷன் மாதிரி உண்மையில் காம்பாக்ட் ஆனதா பிராக்சர் டஃப்னஸ் டெஸ்டிங்கில் நாம் பார்த்த மாதிரிகள் யாவை காம்பேக்ட் டென்ஷன் ஸ்பெசைமன் மற்றும் த்ரீ பாயிண்ட் பெண்ட் ஸ்பெசைமன் போன்றவற்றை பற்றி பார்த்திருக்கிறோம் த்ரீ பாயிண்ட் பெண்ட் ஸ்பெசைமன் ஆனது உருவாக்குவதற்கு எளிமையானது லோடிங் ஃபிக்சர்ஸ் கூட மிகவும் எளிமையானவை மறுபுறம் காம்பேக்ட் டென்ஷன் ஸ்பெசைமனுக்கான லோடிங் ஃபிக்சர்ஸ் கொஞ்சம் அதிநவீனமானது மேலும் நாம் டியூப்களுக்கு உரிய C ஸ்பெசைமன் மற்றும் ஷாஃப்ட்டுகளுக்கு உரிய டிஸ்க் ஸ்பெசைமன் பற்றியும் பார்த்திருக்கிறோம் அணு உலை நிறுவல்களில் கண்டைன்மெண்ட் ஆனது அதிக அளவு கடினமான பொருட்களால் செய்யப்பட்ட போதிலும் நியூட்ரானின் தொடர் தாக்குதல் காரணமாக ஒரு குறிப்பிட்ட காலத்திற்குப் பிறகு மெட்டீரியல் ஆனது டீகிரேட் ஆவதால் அது உடையக்கூடியதாக மாறும் எனவே உலைகளில் பல மாதிரிகள் அடுக்கி வைக்கப்படுகின்றன பின்னர் இவற்றை குறிப்பிட்ட கால இடைவெளியில் ஒவ்வொன்றாக வெளியே எடுத்து அதன் மெட்டீரியல் டஃப்னஸ் ஆனது கண்டறியப்படுகிறது உலைகளின் ஆயுட்காலத்தை இது எவ்வாறு பாதிக்கிறது என்பது கண்டறியப்படுகிறது எனவே ஒரு குறிப்பிட்ட பகுதியில் முடிந்தவரை பல மாதிரிகளை அடுக்கி வைக்க வேண்டும் ஒரு கம்பாக்ட் டென்ஷன் மாதிரியை சோதிக்க கூடுதல் விலை கொடுக்க கூட மக்கள் தயாராக உள்ளனர் த்ரீ பாயிண்ட் பெண்ட் ஸ்பெசைமன் ஒரு கம்பாக்ட் டென்ஷன் ஸ்பெசைமன் இவற்றின் ஒப்பீடு ஆனது படத்தில் காட்டியுள்ளவாறு இருக்கிறது இப்படத்தில் இருந்து த்ரீ பாயிண்ட் பெண்ட் ஸ்பெசைமனின் ஒரு பகுதியாக கம்பாக்ட் டென்ஷன் ஸ்பெசைமன் ஆனது உருவாக்கப்படுகிறது என்பதை அறியலாம் இது குறைந்த அளவு இடத்தை ஆக்கிரமிப்பதால் இதனை அவ்வப்போது எளிதில் வெளியே எடுக்கலாம் இந்த செயல்பாடுகள் அனைத்தும் ரோபோக்களால் செய்யப்பட வேண்டும் ஏனென்றால் இவை அனைத்தும் கதிரியக்கத்தன்மை கொண்டவை இந்த நோக்கத்திற்காக மட்டுமே நிறைய ரோபோக்கள் உருவாக்கப்பட்டன இது அணுசக்தி துறையில் பாதுகாப்புக் கண்ணோட்டத்தில் செய்யப்படுகிறது ஒரு த்ரீ பாயிண்ட் பெண்ட் ஸ்பெசைமனுக்கான இடத்தில் நம்மால் ஐந்து கம்பாக்ட் டென்ஷன் ஸ்பெசைமன்களை பொருத்த முடியும் எனவே இது கம்பாக்ட் டென்ஷன் ஸ்பெசைமன் ஆனது உண்மையில் கம்பாக்ட்டாக இருப்பதைக் காட்டுகிறது கேள்வி பாரிஸ் விதியின் மெட்டீரியல் மாறிலிகளான C மற்றும் m ன் மதிப்புகள் எவ்வாறு தீர்மானிக்கப்படுகின்றன மேலும் C மற்றும் m ஆனது ஸ்டிரஸ் விகிதத்தை சாராமல் சுயாதீனமாக இருக்கிறதா இல்லையா C மற்றும் m ஆகியவற்றைக் கணக்கிட நாம் செய்ய வேண்டிய சோதனை என்ன என்பது பற்றி பார்க்கலாம் ஃபேட்டிக் லோடிங்கை பயன்படுத்தும்போது கிராக் வளர்ச்சியானது கண்காணிக்கப்பட வேண்டும் ஃபேட்டிக் லோடிங்கை பயன்படுத்தும்போது கிராக் வளர்ச்சியானது NDT முறை அல்லது கிராக் மவுத் ஓபனிங் டிஸ்பிளேஸ்மெண்ட் கேஜ் ஆகியவற்றால் கண்காணிக்கப் படுவதை இந்த அனிமேஷனில் நாம் பார்க்கலாம் இதன் மூலம் a க்கும் N க்கும் இடையே ஒரு வரைபடம் உருவாக்கப்படுகிறது இந்த வரைபடத்தில் இருந்து தகவல்களை இணைத்து logK மற்றும் log dadNக்கு இடையேயான வரைபடம் பெறப்படுகிறது இவ்வரைபடத்திலிருந்து ஸ்லோப் மற்றும் இன்டர்செப்ட் ஆனது கண்டறியப்படுகிறது இவ்வாறு C மற்றும் m ஆனது கண்டறியப்படுகிறது பாரிஸ் விதி ஆனது நேர் பகுதியை மட்டும் கொடுப்பதால் அது உள்ளபடி பயன்படுத்தப்படுவதில்லை எனவே மேம்படுத்தப்பட்ட குறியீடுகளை கண்டறிவதற்கான காரணம் இதுதான் மாறுதலுக்கு உட்படுத்தப்பட்ட பாரிஸ் விதியானது ஃபெயிலியர் ஏற்படும்போது என்ன நடக்கிறது என்பதை விளக்குகிறது எனவேதான் KIC அடிப்படையிலான ஃபோர்மன் விதியானது பயன்படுத்தப்படுகிறது உண்மையான பாரிஸ் விதியானது எப்போது கிராக் ஆனது கிரிட்டிக்கல் ஆக மாறும் என்பதை தெரிவிப்பதில்லை இப்போது கேள்வி என்னவென்றால் ஸ்டிரஸ் விகிதம் மாறும்போது வரைபடம் எவ்வாறு இருக்கும் என்பதாகும் ஸ்டிரஸ் விகிதத்தின் படி பார்க்கும் போது கிராக் ஆனது இடது புறம் நகர்வதை காணலாம் கிராக் துவக்கத்திற்காக த்ரசோல்டு மதிப்பு குறைவதை இந்த வரைபடம் காட்டுகிறது அதாவது இன்டர்செப்ட் ஆனது மாறும்போது ஸ்லோப் ஆனது ஏறக்குறைய மாறிலியாக இருக்கும் எனவே இங்கு தகவல்கள் எவ்வாறு எடுத்துரைக்கப்படுகின்றன என்பதை மட்டும் நாம் பார்க்க வேண்டும் எம்பிரிகல் சமன்பாட்டின் படி பார்த்தால் R விகிதமானது மற்ற R விகிதங்களை எக்ஸ்ட்ராபோலேட் செய்து பெறப்படுகிறது இந்தக் கண்ணோட்டத்தில் இதனை நாம் பார்க்க வேண்டும் இல்லை என்றால் வெவ்வேறு R விகிதங்களுக்கும் சோதனையானது திரும்ப செய்யப்பட வேண்டியிருக்கும் இதற்கு வேறு மாற்று வழி இல்லை ஒரு R விகிதத்தில் இருந்து மற்ற R விகிதங்களை பெறக்கூடிய சமன்பாட்டினை நாம் கொண்டிருக்க வேண்டும் அல்லது முழுமையான சோதனைகளை செய்ய வேண்டும் முழுமையான சோதனை முறைகளாலேயே பிராக்சர் பகுப்பாய்வின் நோக்கமானது நிறைவேற்றப்படுகிறது முழுமையான சோதனைகள் இன்றி பிராக்சர் மெக்கானிக்சை பயன்படுத்த இயலாது R விகிதம் என்பது ஒரு ஃபேக்டர் C மாறும் போது ஸ்லோப் ஆனது மாறாமல் இருப்பதை இந்த வரைபடம் காட்டுகிறது இதனை எவ்வாறு டேட்டா புக்கில் தெரிவித்திருக்கிறார்கள் என்பதை நாம் கண்டறிய வேண்டும் கேள்வி ஒப்பீட்டளவில் கூட பிரட்டில் மெட்டீரியலுக்கு குட்டையான அல்லது மிக நீண்ட கிராக்குகளில் ஏன் LEFM கோட்பாடு செல்லுபடியாவதில்லை குட்டையான கிராக்குகள் தொடர்பான பிரச்சினைகளில் அவை எவ்வாறு பாதிக்கப்படுகின்றன என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும் வழக்கமான தொடர்ச்சி அடிப்படையிலான LEFM ஆல் கவனிக்கப்படாத பொருளின் மைக்ரோ ஸ்டிரக்டுரல் அம்சத்தால் மிகச் சிறிய விரிசல்கள் பாதிக்கப்படுகின்றன ஏனெனில் அது அளவைப் பொறுத்தது அண்டவியலில் நிறையானது பிரபஞ்சம் முழுவதும் ஒரே சீராக விநியோகிக்கப்பட்டிருப்பதை நாம் காணலாம் பூமி மற்றும் சந்திரனுக்கும் பூமி மற்றும் சூரியனுக்கும் இடையே ஒரு பெரிய இடைவெளி இருப்பதை நாம் காணலாம் எதுவும் இல்லாத இப்பகுதியில் விண்மீன் இடைவெளிகள் உள்ளன அண்டவியலில் மிக நீண்ட அளவைப் பார்க்கும்போது நாம் அதனை தொடர்ச்சியாகப் பயன்படுத்தலாம் நாம் குட்டையான விரிசலுக்குச் செல்லும் தருணம் கிராக்கின் நுனியில் ஒரு பிளாஸ்டிக் ஜோன் உள்ளது பிளாஸ்டிக் ஜோனின் அளவானது கிராக்கின் நீளத்துடன் ஒப்பிடத்தக்கது எனவே பிளாஸ்டிக் ஜோன் அளவு கிராக்கின் நீளத்துடன் ஒப்பிடத்தக்க வகையில் இருக்கும்போது நாம் என்ன செய்ய வேண்டும் இப்போது LEFM எந்த ஒரு பயனையும் தருவதில்லை EPFM மட்டுமே பயன்படக்கூடும் எனவே என்ன வகையான சிரமங்கள் உள்ளன என்பதை நாம் பார்க்க வேண்டும் அந்த அளவில் ஏற்படும் முப்பரிமாண விளைவுகளும் பிரச்சினையை கையாள்வதற்கு கடினமானதாக ஆக்குகிறது சிறிய அளவிலான கிராக் முதல் முழு அளவிலான கிராக் வரை நீளங்களை கண்டறியும் முன்கணிப்பு நுட்பங்களை உருவாக்குவது மிகவும் கடினமான பணியாகும் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும் லீனியர் எலாஸ்டிக் பிராக்சர் மெக்கானிக்சை உருவாக்குவதன் மூலம் நியாயமான அளவிலான நீண்ட கிராக்குகள் எவ்வாறு நடந்துகொள்கின்றன என்பதை அறியலாம் இதனை பயன்படுத்தி சில வகை பிரச்சினைகளை மட்டுமே தீர்க்க முடியும் இது ஒரு வரையறுக்கப்பட்ட தகவல்களையே வழங்குகிறது கிராக் நீளங்களின் முழு அளவையும் நிவர்த்தி செய்வதற்கான எந்த ஒரு முன்கணிப்பு நுட்பமும் மிகவும் கடினமானதாகும் LEFM க்குக் கீழே ஆனால் கிராக் வளர்ச்சி செயல்முறையை பாதிக்கக்கூடிய மைக்ரோ அளவிலான பன்முகத்தன்மைக்கு மேலே EPFM ஆனது பயனுள்ளதாக இருக்கும் ஏனென்றால் பிரச்சினையின் சாராம்சமாக பிளாஸ்டிக் டிபார்மேஷன் இருக்கிறது எனவே LEFM லிருந்து நாம் EPFM பகுப்பாய்விற்குச் செல்லும்போது இன்னும் சிறிய விரிசல்களை கூட பகுப்பாய்வு செய்யலாம் ஆனால் அவை 0 லிருந்து தொடங்குவதில்லை மேலும் மைக்ரோ அளவிலான பன்முகத்தன்மை போன்றவை காணப்படுகின்றன எனவே EPFM பயன்பாடு ஆனது குறுகிய கிராக் எல்லை வரையறை புள்ளியை தொடர்ச்சியான இயக்கவியல் அணுகுமுறையின் வரம்பிற்கு உட்பட்டிருக்கும் வகையில் மாற்றும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது குறுகிய கிராக்கிற்கு கிராக் வளர்ச்சி விகிதம் அதிகமாக இருப்பது ஆய்வுக் கட்டுரைகளில் நன்கு ஆவணப்படுத்தப்பட்டுள்ளது ஃபேட்டிக் கிராக் வளர்ச்சி கோட்பாடுகள் எதுவாக இருந்தாலும் அவை குறுகிய கிராக் வளர்ச்சிக்கு பொருந்தாது ஏனெனில் அவை அதிக வளர்ச்சி விகிதத்தைக் கொண்டுள்ளன LEFM ல் சில விஷயங்களைச் செய்ய மக்கள் பழக்கமாகிவிட்டார்கள் என்பது நமக்குத் தெரியும் இது மாதிரியான சூழ்நிலையை கையாள்வதற்கும் இதே போன்ற LEFM கருத்துக்களை அவர்கள் விரிவுபடுத்தினர் கிராக் டிப்பிற்கு முன்னால் பிளாஸ்டிக் ஜோன் இருப்பதை நாம் பார்த்தோம் LEFM ல் பிளாஸ்டிக் ஜோனை நாம் எவ்வாறு கையாண்டோம் கிராக் நீளம் உண்மையான நீளத்தை விட நீளமானது என்று கருதப்படும் அணுகுமுறையை ஹடாட் உள்ளிட்டோர் முன்மொழிந்தனர் எனவே உண்மையான கிராக் நீளத்துடன் ஒரு சிறிய போலி கிராக் நீளத்தை சேர்க்க அவர்கள் பரிந்துரைத்தனர் எந்த ஒரு முன்மொழிவையும் மக்கள் அப்படியே ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள் என்பது நமக்குத் தெரியும் பிராக்சர் மெக்கானிக்ஸ் ஆய்வுக் கட்டுரைகளில் இத்தகைய அணுகுமுறை கேள்விக்குறியாகியுள்ளது சாய்ந்த ஈல்டு ஸ்ட்ரிப் மாதிரியைப் பயன்படுத்தியும் எலாஸ்டிக் பிளாஸ்டிக் ஃபைனட் எல்மெண்ட் மாதிரிகளை பயன்படுத்தியும் குறுகிய கிராக் ஆனது கையாளப்படுகிறது பல்வேறு முறைகளைப் பற்றி விவாதிக்க கூடிய லீஸ் கண்ணினென் ஹாப்பர் அஹ்மத் மற்றும் ப்ரோக் Leis Kanninen Hopper Ahmad and Brock ஆகியோரால் 1981 ஆம் ஆண்டில் " எ கிரிட்டிக்கல் ரேவியூ ஆப் தி ஷாட் கிராக் பிராப்ளம்ஸ் இன் ஃபேட்டிக் " என்ற தலைப்பில் ஆய்வுக் கட்டுரையானது மெக்கானிக்ஸ் ஆப் ஃபேட்டிக் ASME AMD தொகுதியில் வெளியிடப்பட்டது இப்போது நாம் என்ன செய்ய வேண்டும் என்பதை பார்ப்போம் LEFM பகுப்பாய்வு செல்லாததாக மாறும்போது எந்த எச்சரிக்கையும் கொடுக்காது என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும் நமது கேள்வி என்னவென்றால் குறுகிய கிராக்குகளுக்கும் நீண்ட கிராக்குகளுக்கும் LEFM செல்லுபடியாகாது என்பதாகும் LEFM முறையானது எந்த ஒரு எச்சரிக்கையையும் அளிக்காத காரணத்தினால் பயனாளியானவர் பிளாஸ்டிக் டிபார்மேஷனின் பங்கினை மதிப்பீடு செய்யும் திறன் வாய்ந்தவராக இருக்க வேண்டும் பிளாஸ்டிசிட்டி விளைவுகளை கருத்தில் கொள்ள வேண்டுமா இல்லையா என்பதை பயனாளியானவர் அறிந்திருக்க வேண்டும் லீனியர் எலாஸ்டிக் முதல் முழு பிளாஸ்டிக் நடத்தை வரை முழு வரம்பையும் கருத்தில் கொள்ளும் ஒரு பகுப்பாய்வை பின்பற்றுவதே பாதுகாப்பான அணுகுமுறை ஆகும் இது மாதிரியான பிரச்சினைகளை கருத்தில் கொண்டே ஃபெயிலியர் அசஸ்மெண்ட் டயக்ராம் ஆனது பயிற்றுவிக்கப்பட்டது எனவே இப்பொழுது கேட்கப்பட்டுள்ள கேள்வியில் உள்ள பிரச்சனைகளை கையாள்வதற்கு ஃபெயிலியர் அசஸ்மெண்ட் டயக்ராமினை பயன்படுத்த பரிந்துரைக்கப்படுகிறது இந்த வரைபடம் எவ்வாறு உருவானது என்பதையும் பார்ப்போம் மிகச் சிறிய லோட் விகிதங்கள் ஆனது லீனியர் எலாஸ்டிக் பிராக்சர் மெக்கானிக்ஸ் பகுதியில் இருப்பதை இவ்வரைபடத்தில் காணலாம் இந்த வரைபடம் ஆனது நாம் முன்பு பார்த்ததில் இருந்து வேறுபட்ட ஒன்றாகும் இது ஆராய்ச்சியாளர்கள் எவ்வாறெல்லாம் பிராக்சர் மெக்கானிக்ஸ்சை அணுகியிருக்கிறார்கள் என்பதை உணர்த்துகிறது இதற்காக வழக்கமான வடிவமைப்பு பகுப்பாய்வில் இருந்து பெறப்பட்ட சில யோசனைகள் பயன்படுத்தப்படுகின்றன வழக்கமான வடிவமைப்பு பகுப்பாய்வில் டென்ஷன் டெஸ்டில் இருந்து பெறப்படும் ys ஆன ஈல்டு வலிமையானது ஒருங்கிணைந்த லோடிங்கினால் ஏற்படும் ஃபெயிலியரில் பயன்படுத்தப்படுகிறது கலப்பு முறை லோடிங்கில் KIC மதிப்பானது பயன்படுத்தப்படுகிறது என்பதை நாம் கண்டறிந்துள்ளோம் ஆராய்ச்சியாளர்கள் எம்பிரிகல் தொடர்புகளை பயன்படுத்த துவங்கிய பிறகே KIC KIIC அல்லது KIIIC போன்றவற்றை பயன்படுத்தினர் ஸ்பெசைமன் ஆனது 30 சதவிகித லோடிங்க்கு உட்படுத்தப்படும்போது அது அடிப்படையில் LEFM னால் ஆதிக்கம் செலுத்தப்படுவதால் பிரிட்டில் பிராக்சர் உருவாவதை ஆராய்ச்சியாளர்கள் கண்டறிந்தனர் லோடிங் ஆனது ஈல்டு வலிமைக்கு சமமான அளவில் இருக்கும்போது அது பிளாஸ்டிக் சரிவிற்கு உட்படுத்தப்படுகிறது LEFM மற்றும் லிமிட் பகுப்பாய்விற்கு இடையில் உள்ள பகுதியானது எலாஸ்டோ பிளாஸ்டிக் பிராக்சர் மெக்கானிக்ஸ்க்கு உட்படுத்தப்படுகிறது இப்பகுதியானது எலாஸ்டோ பிளாஸ்டிக் பிராக்சர் பகுப்பாய்வினை சார்ந்திருக்கிறது மேலும் இவற்றில் ஏற்படும் மாறுபாடு என்ன என்பதையும் பார்ப்போம் படத்தில் காட்டியவாறு இரண்டு நேர்கோடுகள் ஒன்றை ஒன்று சந்தித்துக் கொள்வதில்லை வழக்கமான வடிவமைப்பில் 1மற்றும் 2ஆகியவற்றால் ஒருங்கிணைந்த லோடிங்க்கு உட்படுத்தப்படும்போது 1ஆனது ys க்கு சமமாக இருக்கும் போது அல்லது 2ஆனது ys க்கு சமமாக இருக்கும் போது ஈல்டிங் நடைபெறுவதை காணலாம் டிரஸ்கா ஈல்டு கோட்பாட்டின்படி பெறப்படும் ஈல்டு லோகஸ் ஆனது படத்தில் உள்ளவாறு சதுர வடிவில் இருக்கும் LEFM மற்றும் பிளாஸ்டிக் சரிவினால் ஃபெயிலியர் ஏற்படும்போது இதுபோன்ற சதுர வடிவிலான பகுதியை பெறமுடியாது இது ஒரு வளைவு வரைபடத்தினால் காண்பிக்க பட்டிருக்கும் இது சதுரத்தின் கீழ் காணப்படும் ஒரு எச்சரிக்கை சிக்னல் ஆகும் ஒரு ஸ்ட்ரக்சர் ஆனது பிரிட்டில் பிராக்சரை திருப்தி படுத்துவதாக வைத்துக்கொண்டு பிளாஸ்டிக் சரிவை திருப்திப்படுத்துகிறதா என்பதை சுயாதீனமாக பகுப்பாய்வு செய்யும்போது அது பிளாஸ்டிக் சரிவையும் திருப்தி படுத்தினால் ஃபெயிலியர் அசஸ்மெண்ட் டயக்ராம் பயன்படுத்தினால் கூட இந்த புள்ளியானது பவுண்டரிக்கு வெளியே மட்டுமே இருக்கும் ஏனெனில் லோகஸுக்குள் இருக்கும் பகுதி பாதுகாப்பாக கருதப்படுகிறது இதுவே ஃபெயிலியர் அசஸ்மெண்ட் டயக்ராமின் வெற்றியாக பார்க்கப்படுகிறது LEFM பகுப்பாய்வு மற்றும் பிளாஸ்டிக் சரிவு தோல்வியடையும் போது இது உண்மையில் வெளிவருகிறது இவற்றை நாம் தனித்தனியாகப் பயன்படுத்த முடியாது எனவே LEFM ஐ கண்மூடித்தனமாகப் பயன்படுத்த வேண்டாம் என பரிந்துரைக்கப்படுகிறது ஃபெயிலியர் அசஸ்மெண்ட் டயக்ராம் அடிப்படையிலேயே LEFM மை பயன்படுத்த வேண்டும் ஏனெனில் இது LEFM EPFM மற்றும் வரம்பு பகுப்பாய்வு ஆகியவற்றை உள்ளடக்கியது ஆரம்பத்தில் ஸ்ட்ரெயின் ஹார்டனிங் பற்றி யாரும் கவலைப்படவில்லை ஏனெனில் இது ஈல்டு ஸ்ட்ரிப் மாதிரியை அடிப்படையாகக் கொண்டிருப்பதால் ஃப்லோ ஸ்டிரஸ் அல்லது பிளாஸ்டிக் சரிவின் லிமிட்டிங் ஸ்டிரஸ் மதிப்பு எதுவாக இருப்பினும் அது ஈல்டு ஸ்டிரஸ் மதிப்புடன் தடுத்து நிறுத்தப்படுகிறது ஆனால் பின்னர் ஆராய்ச்சியாளர்கள் ஸ்ட்ரெயின் ஹார்டனிங்கை கருத்தில் கொண்டு இதனை தொடர்ந்தனர் மேலும் வரைபடமும் வேறுபட்டதாக காணப்பட்டது இவ்வரைபடத்தில் வெவ்வேறு வழிகளில் பெறக்கூடிய பல்வேறு அளவுருக்கள் இருப்பதை நாம் பார்த்திருக்கிறோம் இது LEFM மற்றும் பிளாஸ்டிக் சரிவு போன்றவற்றில் காணப்படுவது போல் வெறும் நேர்கோடு அல்ல கொடுக்கப்பட்ட பயன்பாட்டிற்கான வரைபடத்தை நாம் கண்டறிய வேண்டும் ஏற்றுக்கொள்ளக்கூடிய பகுதி எது ஏற்றுக்கொள்ள முடியாத பகுதி எது என்பதை இந்த வரைபடம் வரையறுக்கிறது எனவே பிராக்சர் மெக்கானிக்சை பயன்படுத்துவதற்கான சிறந்த வழியாக எப்போதும் ஃபெயிலியர் அசஸ்மெண்ட் டயக்ராம் ஆனது பார்க்கப்படுகிறது LEFM பகுப்பாய்வை நாம் முழுமையாகக் கற்றுக்கொண்டோம் EPFM ன் அடிப்படைகளையும் நாம் பார்த்துள்ளோம் ஃபெயிலியர் அசஸ்மெண்ட் டயக்ராம் பற்றியும் நாம் பார்த்துள்ளோம் எனவே பிராக்சர் மெக்கானிக்ஸ் கருத்தை நாம் ஒரு உண்மையான கட்டமைப்பிற்குப் பயன்படுத்தும்போது நாம் LEFM லிருந்து பிளாஸ்டிக் சரிவு வரை பகுப்பாய்வு செய்ய வேண்டும் இதன் பிறகு மட்டுமே பிராக்சர் மெக்கானிக்ஸ் கருத்துகளின் பயன்பாட்டின் சரியான பகுதியில் இருக்கிறோமா என்பதை தீர்மானிக்கமுடியும் இல்லையெனில் பிராக்சர் மெக்கானிக்ஸ் கருத்துக்களை உண்மையான வடிவமைப்புகளுக்குப் பயன்படுத்த முடியாது ஷார்ட் கிராக் என்பது நன்கு அறியப்பட்ட ஆய்வுக்கட்டுரைகளால் நன்கு ஆவணப்படுத்தப்பட்ட பிரச்சினை ஆகும் எனவே தற்போதைய ஆய்வுக்கட்டுரைகளைப் பார்த்து நமது புரிதலை மேம்படுத்திக்கொண்டு பகுப்பாய்விற்கு பொருத்தமான கோட்பாட்டை தேர்வு செய்ய வேண்டும் இதுவரை நாம் பார்த்தவற்றை மீண்டும் ஒரு முறை சுருக்கமாக பார்க்கலாம் இந்த வரைபடத்தின் ஆரம்ப நிலை பகுதியானது பிரிட்டில் பிராக்சராலும் இடைநிலை பகுதியானது பிரிட்டில் பிராக்சர் மற்றும் பிளாஸ்டிக் சரிவாலும் லோட் ஆனது ஃப்லோ ஸ்டிரஸ் மதிப்பிற்கு சமமாக இருக்கும் இறுதிப்பகுதியானது பிளாஸ்டிக் சரிவாலும் இனம் காணப்படுகிறது படத்தில் உள்ளவாறு நமது டேட்டா புள்ளி ஆனது FAD வரைபடத்தில் இருக்க வேண்டும் எனவே இந்த பகுப்பாய்வை தனித்தனியாக செய்ய வேண்டாம் என பரிந்துரைக்கப்படுகிறது LEFM ஐ சுயாதீனமாக திருப்திப்படுத்தும் உதாரணங்களை ஆராய்ச்சியாளர்கள் எடுத்துரைத்துள்ளனர் இவை பிளாஸ்டிக் சரிவை சுயாதீனமாக திருப்தி படுத்தினாலும் டேட்டா புள்ளி ஆனது FAD வளைவுக்கு வெளியே இருப்பதால் அவற்றின் கட்டமைப்பு ஆனது பாதுகாப்பானதாக இருப்பதில்லை இது மாதிரியான உதாரணங்களில் இருந்து நாம் இதுபோன்ற சில கருத்துக்களை புரிந்து கொள்ள வேண்டும் கேள்வி பிராக்சர் பிஹேவியர் ஆனது கம்போசிட் மெட்டீரியல்களில் வேறுபட்டிருக்குமா ஆமாம் நிச்சயமாக கம்போசிட் மெட்டீரியல்களில் பிராக்சர் பிஹேவியர் ஆனது மிகவும் சிக்கலானது கம்போசிட் மெட்டீரியலில் ஃபைபர் புல் அவுட் டிலேமினேஷன் ஃபைபர் உடைப்பு மேட்ரிக்ஸ் உடைப்பு போன்ற பல்வேறு முறைகளில் ஃபெயிலியர் ஆனது நடைபெறுவதாக ஆய்வு கட்டுரைகள் கூறுகின்றன ஆயினும்கூட கம்போசிட் மெட்டீரியல்களில் ஸ்டிரஸ் ஃபீல்டினை பகுப்பாய்வு செய்வதற்கு ஆராய்ச்சியாளர்கள் போட்டோ எலாஸ்டிக் பகுப்பாய்வினை பயன்படுத்தினர் என்பது நமக்கு தெரியும் அதனைப் பற்றி தான் இப்போது நாம் பார்க்கவிருக்கிறோம் நம்மிடம் போட்டோ எலாஸ்டிசிட்டி மற்றும் போட்டோ ஆர்தொட்ரோபிக் எலாஸ்டிசிட்டி போன்றவை உள்ளன இவற்றில் போட்டோ ஆர்தொட்ரோபிக் எலாஸ்டிசிட்டி ஆனது வரையறுக்கப்பட்ட வகை சிக்கல்களுக்கு முடிவுகளை தருகிறது மேலும் இது இழைகளால் வலுவூட்டப்பட்ட மேட்ரிக்ஸ் ஆனது எவ்வாறு தோல்வியடையும் என்பதையும் விளக்குகிறது இதில் உள்ள சவால்களில் ஒன்று என்னவென்றால் ஒளி ஊடுருவும் வகையில் ஆன ஒரு மாதிரியை எவ்வாறு உருவாக்குவது என்பதாகும் எப்பாக்ஸி ரெசின் அல்லது பாலியஸ்டர் ரெசினில் கண்ணாடி ஃபைபர் பதிக்கப்பட்ட கம்போசிட் மாதிரியானது மெட்டீரியலின் ஒளிவிலகல் குறியீடுகளை சரியான முறையில் பொருந்தச் செய்து ஒளி ஊடுருவும் வகையில் உருவாக்கப்பட்டது இதனைப் பயன்படுத்தி ஃபைபருக்கு இணையாக அல்லது ஃபைபருக்கு செங்குத்தாக ஒரு கிராக் இருந்தால் கிராக் எவ்வாறு வளர்கிறது அவற்றில் நாம் காணக்கூடிய ஸ்டிரஸ் பீல்டு என்ன நாம் பெறக்கூடிய ஐசோக்ரோமாடிக்ஸ் என்ன என்பதைப் பற்றி நாம் அறிந்து கொள்ளலாம் இது 35 சதவீத வால்யூம் பிராக்சன் கொண்ட ஈ கிளாஸ் ஃபைபர் வலுவூட்டப்பட்ட பாலியஸ்டர் கம்போசிட்டுக்காக செய்யப்பட்டதாகும் காம்போசிட் மெட்டீரியல்கள் தொடர்பான ஆய்வுக் கட்டுரைகளின் படி பார்த்தால் 35 சதவீத வால்யூம் பிராக்சன் கொண்ட ஒளி ஊடுருவக்கூடிய ஒரு காம்போசைட்டை தயாரிப்பது என்பது ஒரு சவாலான காரியமாகும் பல்வேறு போட்டோ ஆர்த்தோட்ரோபிக் கோட்பாடுகள் 1993 ல் சாதனாவில் ஆய்வுக் கட்டுரையாக வெளியிடப்பட்டதை நாம் பார்க்கிறோம் போட்டோ ஆர்தொட்ரோபிக் எலாஸ்டிசிட்டியின் கணித பகுப்பாய்வு மிகவும் சிக்கலானது மெட்டீரியல் ஸ்டிரஸ் பிரின்ஜ் மதிப்பானது L திசை D திசை LD திசை மற்றும் பலவற்றில் தீர்மானிக்கப்பட வேண்டும் மோட் I லோடிங்கின் கீழ் பெறப்பட்ட இரு நிகழ்வுகளின் அதாவது ஃபைபருக்கு இணையாக மற்றும் ஃபைபருக்கு செங்குத்தாக இருக்கும் கிராக்குகளின் பிரின்ஜ் பேட்டன் ஆனது இங்கே காண்பிக்கப்பட்டுள்ளது ஃபைபருக்கு செங்குத்தாக இருக்கும் கிராக்குகளில் பிரின்ஜஸ் ஆனது ஃபைபர் திசையில் நீட்டப்பட்டிருப்பதைக் காணலாம் இங்கு கிராக் ஏற்படும்போது அது நேராக பரவாமல் ஃபைபரின் வழியாக பரவுவதை நாம் காணலாம் ஃபைபருக்கு இணையாக கிராக் ஆனது ஏற்படும்போது பிரின்ஜ் பேட்டன் ஆனது படத்தில் காட்டியுள்ளவாறு இருக்கும் இதுவே 35 சதவீத வால்யூம் பிராக்சன் கொண்ட காம்போசிட் மெட்டீரியலுக்காக முதன் முதலில் பெறப்பட்ட பிரின்ஜ் பேட்டன் ஆகும் இந்த பிரின்ஜ் பேட்டன் மட்டுமே கம்போசிட் தொடர்பான ஆய்வுக் கட்டுரைகளில் முதன் முதலில் வெளியிடப்பட்டது இதனை மோட் II லோடிங்க்கு உட்படுத்தி பெறப்பட்ட ஃபைபருக்கு செங்குத்தான மற்றும் ஃபைபருக்கு இணையான பிரின்ஜஸ் ஆனது படத்தில் காட்டப்பட்டுள்ளது உண்மையில் இந்த பிரின்ஜ் தகவல்களை செயல் ஆக்குவதன் மூலம் ஸ்டிரஸ் இன்டன்சிடி ஃபேக்டர் மதிப்பினை நம்மால் தீர்மானிக்கமுடியும் இந்த பிரின்ஜ் பேட்டன் ஆனது மோட் I மோட் II லோடிங் மோட் I மற்றும் மோட் II கலப்பினால் நிகழும் லோடிங்க்கும் பெறப்பட்டது கலப்பு முறை லோடிங்கின் கீழ் அதாவது ஃபைபருக்கு இணையாக மற்றும் ஃபைபருக்கு செங்குத்தாக இருக்கும் கிராக்குகளின் பிரின்ஜ் பேட்டன் ஆனது இங்கே காண்பிக்கப்பட்டுள்ளது ஃபைபருக்கு செங்குத்தாக இருக்கும் கிராக்குகளில் பிரின்ஜஸ் ஆனது படத்தில் காட்டியுள்ளவாறு கிராக் அச்சின் வழியாக இழுக்கப்படுவதை காணலாம் இதுபோன்ற முடிவுகளை ரமேஷ் A யாதவ் A Yadav விஜய் A பங்கவாலா A Pankhawala ஆகியோரால்1996 ல் இன்ஜினியரிங் பிராக்சர் மெக்கானிக்சில் வெளியிடப்பட்ட ஆய்வுக்கட்டுரையில் காணலாம் மற்றொரு முக்கியமான பிரச்சனை என்னவென்றால் ஐசோட்ரோபிக் பொருட்களில் மெட்டீரியல் அளவுருக்கள் ஆனது ஸ்டிரஸ் இன்டன்சிடி ஃபேக்டர் தீர்மானத்தில் எந்த ஒரு பங்கினையும் வகிப்பதில்லை ஆனால் காம்போசைட் மெட்டீரியல்களின் ஸ்டிரஸ் இன்டன்சிடி ஃபேக்டர் தீர்மானத்தில் மெட்டீரியல் அளவுருக்கள் ஆதிக்கம் செலுத்துவதை காணலாம் ஃபைபர்களின் வால்யூம் பிராக்சன் ஆனது SIF மதிப்பில் முக்கிய பங்காற்றுகிறது ஆனால் இவற்றின் பங்கு மிகவும் குறைவு என ரமேஷ் யாதவ் சேதுராமன் ஆகியோரால் கண்டறியப்பட்டு 1998 ல் ஜோர்னல் ஆப் ஸ்ட்ரெயின் அனாலிசிசில் வெளியிடப்பட்ட ஆய்வுக் கட்டுரையில் கூறப்பட்டுள்ளது நாம் இங்கே போட்டோ எலாஸ்டிசிட்டி கொள்கையை கம்போசிட் மெட்டீரியல்களின் மீது வரையறுக்கப்பட்ட வகையிலான பிரச்சினைகளுக்கு எப்படி பயன்படுத்துவது என்பதைப்பற்றி பார்த்தோம் கம்போசிட் மெட்டீரியல்கள் தொடர்பான பிரச்சினைகள் முற்றிலும் வேறுபட்டவை எனவே ஆராய்ச்சியாளர்கள் கம்போசிட் மெட்டீரியல்களின் பிராக்சர் மெக்கானிக்ஸ் பற்றி புரிந்து கொள்ள அவற்றின் டேமேஜ் மெக்கானிக்ஸ் தொடர்பான கருத்துக்களை பயன்படுத்தினர் இதுதொடர்பான ஆய்வுக் கட்டுரைகளை படித்து நாம் புரிந்து கொள்ள வேண்டும் இங்கே போட்டோ எலாஸ்டிசிட்டி கொள்கையை கம்போசிட் மெட்டீரியல்களில் ஒரு வகை பிரச்சினைகளுக்கு பயன்படுத்தப் படுவதைப் பற்றி நாம் பார்த்தோம் இது முழுமையானதாக அல்லாமல் சுட்டிக் காட்டக்கூடிய ஒன்றாக திகழ்கிறது மேலும் பிரின்ஜ் பேட்டன் ஆனது எவ்வாறு இருக்கும் கிராக்கின் தீவிரத் தன்மை போன்றவற்றைப் பற்றி புரிந்து கொண்டோம் வால்யூம் பிராக்ஷனின் பங்கு இருந்தபோதிலும் அதன் ஆதிக்கம் ஆனது குறைவாக இருப்பதால் ஐசோட்ரோபிக் மெட்டீரியலுக்காக உருவாக்கப்பட்ட ஸ்டிரஸ் இன்டன்சிடி ஃபேக்டர் ஆனது காம்போசிட் மெட்டீரியல்களில் பயன்படுத்தப்படுகின்றது கேள்வி பிராக்சர் மெக்கானிக்ஸ்சை பயன்படுத்தி மெஷின்ங்கின் போது பர் உருவாவதை விளக்க முடியுமா இது ஒரு நல்ல கேள்வி இதற்கு உரிய சரியான பதில் நம்மிடம் இல்லை ஆராய்ச்சியாளர்கள் பிராக்சர் மெக்கானிக்ஸ் கருத்துக்களை தேய்மானம் தொடர்பான பிரச்சினைகளுக்கு பயன்படுத்தியுள்ளனர் இது தொடர்பாக மேலும் புரிந்துகொள்ள நல்ல ஆய்வுக் கட்டுரைகளை தேடி நாம் படித்து புரிந்து கொள்ள வேண்டும் பயன்பாடு சார்ந்த பகுதிகளைப் பற்றி புரிந்து கொள்ள போதுமான பிராக்சர் மெக்கானிக்ஸ் தொடர்பான அடிப்படை கருத்துக்களைப் பற்றி இந்த பாடத்திட்டத்தில் நாம் பார்த்திருக்கிறோம் இதுதொடர்பான ஆய்வுக்கட்டுரைகளை புரிந்து கொள்வதில் சிரமம் இருந்தால் அது பற்றி நாம் பின்னர் விவாதிக்கலாம் கேள்வி டேமேஜ் டாலரன்ஸ்சின் அணுகுமுறை என்ன டேமேஜ் டாலரன்ஸ் என்றால் என்ன என்பது பற்றி பார்ப்போம் கள பிரச்சினைகளுக்கு பிராக்சர் மெக்கானிக்ஸ் கருத்துக்களை பயன்படுத்துவது என்பது தற்போதைய தொழில்துறை சூழலில் மிகவும் பொதுவானது ஆராய்ச்சியாளர்கள் இதனை DT என்று அழைத்தனர் நாம் பணியில் சேர்ந்தவுடன் DT ஆல் மட்டுமே பிராக்சர் மெக்கானிக்ஸ் ஆனது பயன்படுத்தப்படுகிறது ஏனெனில் கட்டமைப்புகள் அனைத்தும் உள்ளார்ந்த குறைபாடுகளைக் கொண்டுள்ளன என்பதை நாம் அனைவரும் அறிவோம் கட்டமைப்புகளின் பாதுகாப்பிற்காக பிராக்சர் மெக்கானிக்ஸ் கருத்துக்களை எவ்வாறு செயல்படுத்துவது என்பதைத்தான் டேமேஜ் டாலரன்ஸ் அணுகுமுறையானது உள்ளடக்கியுள்ளது நாம் உண்மையிலேயே பார்த்தால் அணுசக்தி நிலையங்கள் கடல் தளங்கள் விண்வெளி வாகனங்கள் போன்ற நவீன கட்டமைப்புகள் அனைத்தும் இணக்கமில்லா சூழல்களிலும் தீவிர வெப்பநிலையிலும் இயங்குகின்றன அத்தகைய தேவை முந்தைய தலைமுறைகளில் இல்லை என்பதையும் இன்றைய தலைமுறைகளில் அவை தேவைப்படுவதையும் நாம் அறிந்திருக்கிறோம் இவ்வாறு இன்றைய காலகட்டத்தில் மெட்டீரியல் ஆனது தீவிர இயக்க நிலைமைகளுக்கு உட்படுத்தப்படுகிறது இவ்வாறு அதிக தரம் வாய்ந்த மெட்டீரியல்கள் ஆனது சில பயன்பாடுகளில் அவற்றின் வரம்புகளுக்கு நெருக்கமாக செயல்பட வைக்கும் வகையில் ஆப்ட்டிமைசேஷனுக்கு உட்படுத்தப்படுகிறது இது கிராக் உருவாவதற்கான அபாயத்தையும் அது மேலும் மேலும் செயல்படும்போது கிராக் ஆனது வளர்ச்சி அடைவதையும் அதிகரிக்கிறது எனவே டேமேஜ் டாலரன்ஸ் அணுகுமுறை ஆனது பிராக்சர் மெக்கானிக்ஸ் கருத்துக்களை உள்ளார்ந்த குறைபாடுகள் கொண்ட அல்லது செயல்படும்போது வளர்ச்சி அடையும் குறைபாடுகளைக் கொண்ட கட்டமைப்புகளின் கண்காணிப்பில் விவேகமாக பயன்படுத்துகிறது எனவே நடைமுறை களப் பயன்பாடுகளில் பிராக்சர் மெக்கானிக்ஸ் கருத்துக்களை பயன்படுத்துவதே டேமேஜ் டாலரன்ஸ் என்பதாகும் செயல் நிலையில் இருக்கும்போது ஃபேட்டிக் ஸ்டிரஸ் கரோஷன் கிராகிங் கிரீப் ஆகியவற்றின் காரணமாக கிராக் ஆனது வளர்ச்சி அடையும் என்பது நமக்கு தெரியும் ஃபெயில் சேஃப் டிசைனை பெரும் வகையில் நாம் பிராக்சர் கண்ட்ரோல் பிளான் ஒன்றை உருவாக்க வேண்டும் முன்பு எல்லையற்ற ஆயுள் போன்ற கருத்துகள் இருந்தன ஆனால் எல்லையற்ற ஆயுள் என்ற ஒன்று இல்லை என்பதை மக்கள் புரிந்து கொண்டனர் நாம் விரும்புவது என்னவென்றால் பொருள் ஆனது ஃபெயிலியர் ஆகும் போது அது பாதுகாப்பான முறையில் ஃபெயிலியர் வேண்டும் என்பதே ஆகும் டேமேஜ் டாலரன்ஸ் என்பது இதுவே ஆகும் பிராக்சரை கட்டுப்படுத்தும் முறையானது பல்வேறு தொழில்களுக்கு ஏற்றவாறு மாற்றம் அடையக் கூடியது லீக் பிஃபோர் பிரேக்கேஜ் கோட்பாடானது அணுசக்தித் தொழிலில் பயன்படக்கூடிய ஹீட் எக்சேஞ்சஜர்களில் பயன்படுத்தப்படுகிறது இக்கோட்பாட்டின் பயன்பாடு ஆனது பைப்பிங் இண்டஸ்ட்ரீஸ் மற்றும் கெமிக்கல் ப்ராசசிங் பிளான்ட்ஸ் போன்றவற்றிலும் நீட்டிக்கப்படுகிறது மேலும் மல்டிபிள் லோட் பாத் அணுகுமுறை என்ற மற்றொரு முக்கியமான கருத்தும் நம்மிடையே உள்ளது ஒரு கட்டமைப்பின் ஏதாவது ஒரு பகுதியானது ஃபெயிலியர் ஆகும் போது அதனை பொறுத்துக் கொள்ள இயலாத பயன்பாடுகள் கேடாஸ்றோஃபிக் ஃபெயிலியருக்கு வழிவகுக்கும் இம்மாதிரியான பயன்பாடுகளில் மல்டிபிள் லோட் பாத் அணுகுமுறையானது பயன்படுத்தப்படுகிறது பிளேயிங் கார்ட்சினை பயன்படுத்தி ஒரு கோட்டையை உருவாக்கும் போட்டியில் ஒரு கார்டினை அகற்றும் போது முழு அமைப்பும் சரிந்து விழுவதை நாம் தொலைக்காட்சி நிகழ்ச்சிகளில் பார்த்திருக்கிறோம் நம்மிடம் உள்ள இரு சிறுநீரகங்களில் ஒரு சிறுநீரகம் ஃபெயிலியர் ஆகும் போது மற்றொரு சிறுநீரகம் நம்மை காப்பாற்றுவது போல அத்தியாவசிய ரிடெண்டன்ஸியும் சில நேரங்களில் அவசியமானதாகும் எனவே ஆப்ட்டிமைசேஷன் தேவைப்படுவது போல அத்தியாவசிய ரிடெண்டன்ஸியும் சில நேரங்களில் அவசியமானதாகிறது ஒரு பகுதியானது ஃபெயிலியர் ஆவதால் முழு அமைப்பும் சரிந்துவிடும் வகையிலான ஒரு கட்டமைப்பை நாம் வடிவமைக்க கூடாது இம்மாதிரியான பயன்பாடுகளில் மல்டிபில் லோட் பாத் அணுகுமுறையானது பயன்படுத்தப்படுகிறது வெல்டிங் கட்டமைப்புகளில் பிராக்சரை கட்டுப்படுத்த வேண்டுமென்றே கிராக் அரெஸ்டர்ஸ்கள் பயன்படுத்தப்படுகின்றன ரிவிட்டிங் இணைப்புகளில் ரிவிட் துளைகளே பிராக்சரை கட்டுப்படுத்துகின்றன அதாவது கிராக் ஆனது துளைகளை நோக்கி வரும்போது அந்த துளையானது கிராக்கின் மறு துவக்க நேரத்தை தாமதப்படுத்துகிறது இது போன்ற வசதியானது வெல்டிங் கட்டமைப்புகளில் காணப்படுவதில்லை இருப்பினும் வெல்டிங் கட்டமைப்புகளை பாதுகாப்பதற்கு கூடுதல் ஸ்டிப்னர்களை கூடுதலான இடங்களில் பயன்படுத்துவதன் மூலம் ஆற்றல் வெளியீட்டு வீதம் ஆனது குறைக்கப்பட்டு பிராக்சர் ஆனது கட்டுப்படுத்தப்படுகிறது கிராக் தோன்றினால் அது அதன் முழு நீளத்திற்கும் பரவி பின்னர் அந்த அந்தப் பொருள் ஆனது இரண்டாக பிரிக்கப்பட்டு சேதத்தை ஏற்படுத்தும் என்று சொல்லாமல் இந்த கிராக்கினால் ஏற்படும் சேதத்தை நாம் கட்டுப்படுத்த முயற்சிக்க வேண்டும் இவை அனைத்திற்கும் உரிய கணக்கீடுகளில் இருந்து கிரிட்டிக்கல் ஃப்லா சைஸ் ஆனது மதிப்பிடப்படுகிறது இங்கே மீண்டும் பிரச்சினையானது மிகவும் சிக்கலானது என்று நமக்கு தெரியும் நாம் பிராக்சர் மெக்கானிக்ஸ் செய்தாலும் கூட கட்டமைப்புகளைப் பற்றி நாம் புரிந்து கொண்டதால் நமக்கு ஒரு சேஃப்டி ஃபேக்டர் தேவை இல்லை என முடிவு செய்ய வேண்டாம் இங்கே மீண்டும் சேஃப்டி ஃபேக்டர் ஆனது உள்ளே கொண்டுவரப்படுகிறது கிரிட்டிகல் கிராக் நீளம் ஆனது கண்டறியப்படுகிறது பர்மிசிபில் கிராக் நீளத்தை கண்டுபிடிப்பதற்கான சேஃப்டி ஃபேக்டர் ஆனது மதிப்பிடப்படுகிறது வழக்கமான வடிவமைப்பில் ஒரு கேபிள் கயிற்றினை பொறுத்தவரை சேஃப்டி ஃபேக்டர் ஆனது சுமார் 10 ஆக இருக்கும் என்பதைப்பற்றி நாம் பார்த்திருக்கிறோம் ஏனென்றால் ஏதாவது நடந்தால் மீட்பது கூட மிகவும் கடினமானதாக இருக்கும் எனவே மக்கள் அதிக அளவிலான ஃபேக்டர் ஆப் சேஃப்டியைக் கொண்டிருக்க விரும்புகிறார்கள் பிராக்சர் மெக்கானிக்ஸ்சைப் பயன்படுத்தினாலும் கூட அணுசக்தித் தொழிலில் இதே போன்ற ஃபேக்டர் ஆப் சேஃப்டி ஆனது பயன்படுத்தப்படுகிறது எனவே ஃபேக்டர் ஆப் சேஃப்டி ஆனது கூடுமானவரை அதிகமாக அதாவது 10 என எடுத்துக் கொள்ளப்படுகிறது அணுசக்தி ஆலை பாதுகாப்பு குறித்து நிறைய விவாதங்கள் நடைபெறுகின்றன என்பது நமக்கு தெரியும் விஞ்ஞானிகள் எதைப் புரிந்துகொண்டாலும் அதை அவர்கள் செயல்படுத்தியுள்ளனர் ஒரே நேரத்தில் பூகம்பம் மற்றும் சுனாமியின் தாக்கம் இருக்கும் என்று அவர்கள் ஒருபோதும் நினைத்ததில்லை இதற்காக வடிவமைப்பானது மேம்படுத்தப்பட வேண்டும் இதனை தவிர வேறு வழியில்லை அதாவது நாம் அனுபவங்களின் மூலம் கற்றுக்கொள்ளும் போது மீண்டும் அதே தவறை செய்யாமல் இருக்க அறிவியல் உதவுகிறது ரெஸ்டிவல் ஸ்ட்ரெங்க்த் டயக்ராம் அல்லது ஃபெயிலியர் அசஸ்மெண்ட் டயக்ராம் போன்றவற்றை பயன்படுத்தி ஒரு சிறந்த பகுப்பாய்வினை செய்யலாம் எனவே எச்சரிக்கை என்னவென்றால் வெறுமனே LEFM ஐப் பயன்படுத்த வேண்டாம் ஏனெனில் நாம் அதை முழுமையாகக் கற்று கொண்டுள்ளோம் இதுதான் தொடக்க புள்ளி இந்த பாடமானது பிராக்சர் மெக்கானிக்ஸ்சுக்கு ஒரு வழியை காட்டுகிறது இது முதல் நிலை படிப்பு மட்டுமே நாம் சில அடிப்படைகளைக் கற்று கொண்டுள்ளோம் இந்த அறிவை நாம் நடைமுறை பயன்பாடுகளில் பயன்படுத்த நாம் கூடுதல் ஆய்வுக்கட்டுரைகளைப் படிக்க வேண்டும் பின்னர் பாதுகாப்பு விஷயங்களுக்கு ஏற்றவாறு அதனை தொடர வேண்டும் இந்த பின்னணியை கொண்டு நம்மால் இவற்றை செய்ய முடியும் மேலும் ஆரம்ப நிலை விரிசல் அளவினை மதிப்பிட முடியும் மேலும் எச்சரிக்கையுடன் ஒரு வார்த்தையும் இங்கே குறிப்பிடப்பட்டுள்ளது இது பயன்படுத்தப்படும் என் டி கருவியின் குறைந்தபட்ச கண்டறிதலுக்கு சமமானதல்ல பொதுவாக இது சூழல் மற்றும் பயனரின் அனுபவத்தால் சற்று அதிகமாக நிர்வகிக்கப்படுகிறது மீச்சிற்றளவினை சரியான முறையில் பயன்படுத்துவதற்கு பயனரின் அனுபவத்தையும் நாம் பார்க்க வேண்டும் எனவே ஆரம்ப நிலை விரிசல் அளவின் யதார்த்த மதிப்பானது நாம் ஏற்கனவே பார்த்த NASGRO அல்லது AFGROW விலிருந்து பெறப்படுகிறது மேலும் அவை விண்வெளி கட்டமைப்பு மற்றும் EPFM கட்டமைப்பு போன்ற பல்வேறு பயன்பாடுகளுக்கென பரிந்துரைக்கப்பட்ட ஆரம்ப நிலை விரிசல் நீளங்களை தனித்தனியாக நமக்கு வழங்குகின்றன இவற்றிலிருந்து பொருத்தமான கிராக் வளர்ச்சி மாதிரி ஆனது பயன்படுத்தப்படுகிறது நாம் பல்வேறு கிராக் வளர்ச்சி மாதிரிகளை பற்றி பார்த்திருக்கிறோம் இவற்றிலிருந்து பொருத்தமா கிராக் வளர்ச்சி மாதிரி தேர்வு செய்ய வேண்டும் இவற்றிலிருந்து ai லிருந்து ap வரை கிராக் ஆனது வளர்ச்சி அடைய எடுத்துக்கொள்ளும் நேரத்தினை கண்டறிய வேண்டும் பின்னர் குறிப்பிட்ட கால இடைவெளியில் ஆய்வு செய்ய வேண்டும் செய்யப்பட்ட கணக்கீடுகள் தவறாக இருக்குமேயானால் கிராக் ஆனது கிரிட்டிக்கல் நிலையை அடைந்தபிறகு ஆய்வு செய்வதனால் எந்த ஒரு பயனும் ஏற்படுவதில்லை எனவே கிராக் வளர்ச்சி மாதிரியானது யதார்த்தமானதாக இருக்க வேண்டும் டேமேஜ் டாலரன்ஸ் அணுகுமுறையை உருவாக்குவதற்கும் செயல்படுத்துவதற்கும் கள அனுபவம் இன்றியமையாததாகும் ரெஸ்டிவல் ஸ்ட்ரெங்க்த் டயக்ராம் மற்றும் FAD எனப்படும் ஃபெயிலியர் அசஸ்மெண்ட் டயக்ராம் போன்றவை நம்மிடம் உள்ளன கிராக் வளர்ச்சி தகவல்களிலிருந்து பொருத்தமான ஆய்வு கால இடைவெளியானது கணக்கிடப்படுகிறது எனவே கிராக் வளர்ச்சி மாதிரியானது மிகமிக முக்கியமானதாகும் ஒரு கட்டமைப்பை ரேண்டம் லோடிங்க்கு உட்படுத்தப்படும் போது கட்டமைப்பில் செயல்படும் லோடிங் வகையை யதார்த்தமாக மதிப்பிடுவது கூட கடினமான பணியாகும் என்பதைப் பற்றி நாம் ஏற்கனவே பார்த்திருக்கிறோம் எனவே தகவல் சேகரிப்பு மற்றும் பகுப்பாய்வு ஆனது மிகவும் கவனமாக செய்யப்பட வேண்டும் பின்னர் ஆய்வு இடைவெளிகளை கண்டறிய வேண்டும் ஏனெனில் ஆய்வு இடைவெளிகள் யதார்த்தமாக இருக்க வேண்டும் அவை யதார்த்தமானவையாக இல்லை என்றால் பிராக்சர் மெக்கானிக்ஸ் ஆனது எந்த ஒரு நன்மையையும் தருவதில்லை பிராக்சர் மெக்கானிக்ஸ் கருத்துக்களை நாம் மிகவும் கவனமாகப் பயன்படுத்த வேண்டும் டேமேஜ் டாலரன்ஸ் அணுகுமுறையின் வழிமுறைகளை இப்படம் காண்பிக்கின்றது நாம் என்ன செய்ய வேண்டும் என்றால் சுற்றுச்சூழலின் பயன்பாடு மற்றும் நான் டெஸ்ட்ரக்டிவ் இன்ஸ்பெக்சன் மூலம் கிராக் வளர்ச்சி பகுப்பாய்வினை செய்ய வேண்டும் சுற்றுச்சூழல் விளைவுகளை கருத்தில் கொண்டிராத ஒரு கர்னலாக பாரிஸ் விதியை நாம் பார்த்திருக்கிறோம் DT செய்யும்போது தனித்தனியாக எடுக்கப்பட்ட சுற்று சுற்றுச்சூழல் விளைவுகள் இணைக்கப்பட வேண்டும் பின்னர் ரெஸ்டிவல் ஸ்ட்ரெங்க்த்தை உள்ளீடாக கொண்டு கூறுகளின் கணக்கிடப்பட்ட ஆயுட்காலம் மற்றும் ஆய்வு கால இடைவெளிகள் ஆகியவை கண்டறியப்படுகின்றன மேலும் கூறுகளை சரிசெய்வதன் மூலமோ அல்லது கூறுகளை மாற்றுவதன் மூலமோ அதனை காப்பாற்ற முடியுமா என்பதை நாம் கண்டிக்கிறோம் எனவே இந்த நடைமுறைகள் மூலம் கட்டமைப்பு ஆனது பாதுகாப்பான முறையில் ஃபெயிலியர் ஆகும் என்பதை உறுதி செய்து கொள்கிறோம் அதாவது பாதுகாப்பாக தோல்வியடையும் என்பதை உறுதி செய்து கொள்கிறோம் இதுவே DT யின் முக்கிய நோக்கம் ஆகும் பிராக்சர் மெக்கானிக்ஸ்சின் முழு நோக்கமும் டேமேஜ் டாலரன்ஸ் அணுகுமுறையை அடைவதே ஆகும்